குவாண்டம் மெக்கானிக்ஸின் ஹெய்சன்பெர்க்கின் உருவாக்கம் குவாண்டம் நிபந்தனை முந்தைய விரிவுரையில் ஹெய்சன்பெர்க்கால் வழங்கப்பட்ட கைனேமேடிக் அளவுகளின் குவாண்டம் இயந்திர உருவாக்கத்தை அறிமுகப்படுத்தினோம் ஒரு அளவு x இருந்தால் அது ஒரு சேகரிப்பு எண் Cn மூலம் குறிக்கப்படுகிறது நாம் n α மற்றும் தொடர்புடைய அதிர்வெண் n α மற்றும் Cnn α ன் நேர சார்பு என்பது einn αt என வழங்கப்படுகிறது பின்னர் இந்த எண்கள் சேகரிப்பு இதை கொடுக்கிறது மற்றொரு அளவு y இருக்க முடியும் இது Dnn α nn α ஆகியவற்றை சேகரிப்பதன் மூலம் குறிக்கப்படலாம் அங்கு நான் x y என்பது y x க்கு சமமாக இல்லை என்று சொன்னேன் எனவே நான் சொல்ல வேண்டியது சமமாக இருக்க வேண்டிய அவசியமில்லை உதாரணமாக நான் x மற்றும் x மூலம் பெருக்கப்பட்டால் அது வெளிப்படையாக நாம் இங்கே மாற்றினால் அதே நிலைதான் ஆனால் பிரதிநிதித்துவத்தை நாம் கணக்கிடும் முறை மாறிவிட்டது இப்போது அணி பெருக்கம் மற்றும் இந்த விரிவுரையில் நாம் என்ன செய்ய விரும்புகிறோம் என்பது இந்த எண்களின் அடிப்படையில் C மற்றும் குவாண்டம் நிபந்தனையைப் பெறுவதாகும் அதுதான் நம்முடைய இலக்கு எனவே மீண்டும் நாம் தொடர்புக் கொள்கைக்கு திரும்பிச் செல்வோம் ஆனால் அதற்கு முன்பு தற்போதைக்கு கிளாசிக்கல் மற்றும் குவாண்டம் டொமைனில் வகையீட்டை பார்ப்போம் நாம் அதைச் செய்து வருகிறோம் ஆனால் இப்போது அதை கிளாசிக்கலாக வெளிப்படையாகச் சொல்வோம் குவாண்டம் எண் n மிகப் பெரியது எனவே நாம் வகையீட்டைச் செய்ய முடியும் மற்றும் இது E ஐப் போன்றது இந்த d E dn ஐ ஒன்றால் ஏனெனில் n n குவாண்டம் இயக்கவியலில் கிளாசிக்கல் ஆட்சியில் இந்த d E dn சாத்தியமில்லை ஏனெனில் எண்கள் சிறியவை எனவே குவாண்டம் இயக்கவியலில் n சிறியது எனவே கிளாசிக்கல் அர்த்தத்தில் எந்தவொரு வகையீடும் வித்தியாசத்தால் மாற்றப்பட வேண்டும் அதாவது 2 க்கு இடையில் இவ்வாறுதான் நாம் வேறுபடுகிறோம் எனவே எடுத்துக்காட்டாக கிளாசிக்கல் களத்தில் αωnαdEdn என்பதை நினைவில் கொள்க அதாவது n→ ∞ குவாண்டம் டொமைனில் ddn ஆனது Enα En க்குச் செல்லும் இது வித்தியாசம் அல்லது En En α1ஏனெனில் n 1ஆக இருப்பதால் கிளாசிக்கலில் இருந்து குவாண்டமுக்கு நாம் மாற்றும்போது இதுதான் வித்தியாசம் குவாண்டம் அது வேறுபாடுகளாக இருக்க வேண்டும் மற்றும் ddn என்பது இந்த வேறுபாடாக இருக்கப்போகிறது இங்கே 2 குவாண்டம் எண்கள் ஆல் வேறுபடுகின்றன மற்றும் அதை நாம் பயன்படுத்தப் போகிறோம் அதனால்தான் நான் இதை எழுதினேன் இப்போது ஹெய்சன்பெர்க் ஆய்வுக் கட்டுரைக்கு முன் நமக்கு முடிவுகளை அளித்த குவாண்டம் நிபந்தனை இந்த நிலை ∫pdxnh என்பதை நினைவில் கொள்க ஹெய்சன்பெர்க் சொன்ன முதல் விஷயம் இதை தொகையீடு வடிவத்தில் வைக்க வேண்டாம் ஏனெனில் இந்த pdx ஆனது nhconstant ஆக இருக்கக்கூடும் மேலும் இந்த மாறிலி நமக்கு தெரியாது எனவே இது ஒரு வகையீட்டு வடிவத்தால் மாற்றப்பட வேண்டும் எனவே அவர் சொன்னது இருபுறமும் n ஐப் பொறுத்து வழித்தோன்றலை எடுத்துக்கொள்வதன் மூலம் மாற்றப்படுகிறது ddn∫pdxh மற்றும் ஒருமுறை நீங்கள் அதை தொகையீடு செய்தவுடன் மாறிலி வெளியேறக்கூடும் இது அடிப்படையில் குவாண்டம் இயந்திர அர்த்தத்தில் ∫pdxn ∫pdxn 1h இதன் பொருள் அவர் முதலில் குவாண்டம் நிலையை மாற்றியமைக்கிறார் இப்போது நாம் C and மற்றும் அடிப்படையில் இதை பெறப்போகிறோம் எனவே இப்போது அதை செய்வோம் எனவே நீங்கள் மீண்டும் பார்க்கும் n→ ∞ ஆட்சியில் pdx ஐ எழுதும்போது நாம் தொடர்புக் கொள்கையைப் பயன்படுத்தப் போகிறோம் நான் n க்கு சமமான முடிவிலியில் இருந்து சில முடிவுகளைப் பெறுவேன் பின்னர் அவற்றை உடனடியாக குவாண்டம் இயந்திர மொழியில் மொழிபெயர்க்கிறேன் அதுதான் ஹைசன்பெர்க் உருவாக்கிய தொடர்புக் கொள்கையின் பயன்பாடு இது ∫pdx க்கு சமமாக இருக்கும் அதை நான் m∫v2dt என்றும் எழுதலாம் அதுதான் செயல் எனவே நாம் இதை மதிப்பீடு செய்வோம் இது இன்னும் n→ ∞ ஆட்சியில் உள்ளது x என்பது சுருக்கமாகும் இதை இந்த n t அல்லது n வது அளவைப் பொறுத்து Ceiαωnt என்று எழுதுவோம் எனவே இந்த n வது நிலையில் t என்பது iαCeiαωnt க்கு சமமாக இருக்கும் எனவே v2t என்பது iαCωiβCωeiαβωnt க்கு சமமாக இருக்கப் போகிறது நான் தொகையீடு செய்யும்போது 0Tv2tdt αβCC2n0Teiαβntdt இந்த T என்பது 2πω ஐத் தவிர வேறில்லை என்பதை நான் உங்களுக்கு நினைவூட்டுகிறேன் n வது சுற்றுப்பாதையின் காலம் மிகக் குறைந்த அதிர்வெண்ணிற்கான காலம் மற்ற அனைத்தும் ஹார்மோனிக்ஸ் ஆகையால் α β க்கு 0TeiαβntdtT என்றும் மற்ற எல்லா α மற்றும் β க்கும் 0 என்றும் இது குறிக்கிறது ஏனெனில் அந்த விஷயத்தில் T இல் eiαβ என்பது 0 இல் இருந்ததைப் போலவே இருக்கும் எனவே இது காலம் மற்றும் α β அல்லது β α ஆக இருக்கும்போது மட்டுமே இந்த அளவு ஒன்றாகும் எனவே பதில் கேப்பிட்டல் T ஆகிறது எனவே என்னால் 0Tv2tdt 22CC αT இப்போது α ஆக மாற்றப்படுகிறது அவ்வளவுதான் மற்றும் 1 மற்றும் t பெருக்கல் எனக்கு 2 ஐ தருகிறது எனவே இதை நான் 2πm22CC α என்று எழுதலாம் இது கிளாசிக்கல் முடிவு எனவே n → ∞ இன் வரம்பில் ∫pdx வெளியே வருகிறது ஒரு m கூட இருந்ததால் எனவே எனக்கு 2πm22CC α கிடைக்கிறது சரி இப்போது எனக்கு அது கிளாசிக்கல் முடிவு அல்லது எல்லையற்ற முடிவை நோக்கமாகக் கொண்டுள்ளது இப்போது நான் இதை குவாண்டம் முடிவாக மொழிபெயர்க்க வேண்டும் அது மட்டுமல்லாமல் நான் ddn∫pdxh ஐ எழுத வேண்டும் எனவே நான்2πmddn22CC αh என்று செய்தால் அதை எழுதுவோம் இப்போது நான் தொடர்புக் கொள்கையைப் பயன்படுத்தப் போகிறேன் எனவே நான் குவாண்டம் இயக்கவியலை செய்யும்போது என்னிடம் 2πmddn22CC αh உள்ளது இதன் பொருள் என்ன நினைவில் கொள்ளுங்கள் C மற்றும் இந்த விஷயங்கள் அனைத்தும் n வது நிலைக்கு ஒத்தவை எனவே C நான் ஒவ்வொரு எண்ணையும் தனித்தனியாக எழுதுகிறேன் C என்பது Cnn α C α ஆக இருக்கும் இது Cn αm ஐத் தவிர வேறொன்றுமில்லை இது Cn αm ஐ போன்றதாகும் இதை முந்தைய விரிவுரையில் செய்துள்ளோம் இங்கிருந்து நான் αωnnn α ஐ எடுக்கப் போகிறேன் எனவே நான் மொழிபெயர்க்கும்போது இதில் நான் மிகவும் கவனமாக இருப்பேன் நான் இதை எழுதுவேன் 2πmddnnn α|Cnn α |2h இப்போது குவாண்டம் இயக்கவியலில் ddn என்றால் என்ன என்பதை நான் செய்துள்ளேன் இப்போது அதைப் பயன்படுத்தப் போகிறேன் என்பதை நினைவில் கொள்க எனவே இதை நான் 2πmddnnn α|Cnn α |2h என எழுதப் போகிறேன் இது வித்தியாசம் ஓவர்வைத் தவிர வேறில்லை எனவே இதை 2πmnαn|Cnαn |2 nn α|Cnn α |2h என எழுதப் போகிறேன் வானது ∞ முதல் வரை மாறுபடும் எனவே இதை குவாண்டம் நிலைக்கு மீண்டும் எழுதுகிறேன் 2πmα ∞nαn|Cnαn |2 nn α|Cnn α |2h என்னால் இதைவிட சிறப்பாகச் செய்ய முடியும் இதை 2πmα ∞nαn|Cnαn |2 2πmα ∞|Cnn α |2nn αh என எழுதுங்கள் நான் இரண்டாவது term ஐ மாற்றப் போகிறேன் இந்த term ஐ சொல் நான் வை α ஆல் மாற்றப் போகிறேன் மற்றும் இதை β∞ ∞|Cnnβ |2nnβ β ∞|Cnβn |2nβn என எழுதப் போகிறேன் நான் 2 ஐ மாற்றினால் சரி மாற்றம் உண்மையில் n இலிருந்து nβ ஆகுமா அல்லது n பிளஸ் பீட்டா 2 பீட்டாவாக மாறுமா என்பது உண்மையில் மாறாது எனவே இந்த குவாண்டம் நிபந்தனையை நான் 4πmα ∞nαn|Cnαn |2 nn α|Cnn α |2h என்றும் எழுதலாம் எனவே நம்மிடம் அனைத்து C மற்றும் கள் உள்ளன நம்மிடம் குவாண்டம் நிபந்தனை உள்ளது அவற்றை மாற்றுவோம் இப்போது C மற்றும் வைக் கணக்கிட இந்த நிபந்தனைகளைப் பயன்படுத்த வேண்டும் அடுத்த விரிவுரையில் இதை செய்வோம்